நாம் இதுவரை என்ன செய்தோம் என்றால் இந்த சமன்பாட்டை சுருக்கமாக எழுதியுள்ளோம் விரைவாக நாம் 1D பிராப்ளமை ஒரு பார்வை பார்க்கலாம் இந்த 1D ப்ராப்ளம்ல் நாம் வேவ் சமன்பாட்டை எடுத்துக் கொள்ளலாம் நம் எல்லோருக்கும் தெரிந்த வேவ் சமன்பாடு இதுவே மற்றும் இது 1D சமன்பாடு ஆகும் நாம் இந்த சிஸ்டம் ஆப் ஈக்குவேஷன்ஸை தீர்க்கப் போவதில்லை ஏனென்றால் நான் உங்களுக்கு பவுன்டரி கண்டிஷன்ஸ் பற்றி ஒரு சிறிய எடுத்துக்காட்டை கொடுக்கின்றேன் இதுவரை நாம் பவுன்டரி கண்டிஷன்ஸ் பற்றி பேசவில்லை இதுதான் 1D ப்ராப்ளம் அதாவது வேவ் இவ்வாறு x வழியே செல்கிறது நாம் இங்கே ஒரு கோஆர்டிநேட் சிஸ்டமை எடுத்துக் கொள்வோம் x மற்றும் y மற்றும் z ஐ செய்வோம் மற்றும் நான் எலக்ட்ரிக் பில்ட் y ஆக்சிஸ் வழியே செல்கிறது என்கின்றேன் வேவ் x வயே பயணம் செய்தால் நாம் H ஐ எவ்வழி என்று எடுத்துக்கொள்வது மாணவர் z z உங்களுடைய ரைட் ஹேண்ட் கர்ல் ரூல் சரியா தான் வேவ் நகரும் போது எனக்கு வழியைத் தருகிறது நான் E ஐ ஒரு வேரியபூளாக இங்கே எடுத்துக்கொள்கிறேன் நல்லது நமக்கு ஏற்கனவே தெரியும் பிளேன் வேவ் பார்க்க எவ்வாறு இருக்கும் என்று எந்த ஒரு விரிவான கணக்கீடுகளும் இல்லாமல் நாம் H பார்மை எழுத முடியுமா E உடைய மேக்னிடியூட் மற்றும் H உடைய மேக்னிடியூட் இரண்டிற்கும் உள்ள உறவு தானா மாணவர் Refer Time 0215 இம்பிடன்ஸ் ஆஃ பிரீ ஸ்பேஸ் சரியா இதுவே இம்பிடன்ஸ் ஆஃ பிரீ ஸ்பேஸ் z என்னவாக இருந்தாலும் அதன் மதிப்பு 377 ஆகும் இதுவே என்னுடைய E இதுவே என்னுடைய H இதை நான் இன்னொரு வழியிலும் எழுதலாம் அதன் மூலம் E கிடைக்கும் H கிடைக்க உண்மையான வழி இதை எடுப்பதே மற்றும் நான் இதை இவ்வாறு எடுக்கிறேன் நான் இந்த சமன்பாட்டை ஐ இங்கே எளிமைபடுத்தினால் ஒரே ஒரு டெர்ம் மட்டும் உயிர் பிழைக்கும் அதுவே ஆகும் இதுவே 1D சமன்பாடு ஆகும் இதை எவ்வாறு தீர்ப்பது என்பதை அனைவரும் அறிவோம் இங்கிருந்து நாம் என்ன எழுதுவது நாம் இதை z வழியே பார்ப்போம் இதை நாம் ஸ்கேலார் சமன்பாடு ஆக மாற்றலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் உங்களைக் கேட்கிறேன் இந்த அனைத்து சமன்பாடுகளும் எங்கே செல்லுபடியாகும் இவை எல்லா இடங்களிலும் செல்லுபடியாகும் ஏதேனும் ஒரு புள்ளி x ஐ எடுங்கள் இந்த சமன்பாடுகள் அங்கு செல்லுபடியாகும் ஏனென்றால் அடிப்படையாக E மற்றும் H ல் உள்ள உறவை தருகிறது நீங்கள் இந்த சமன்பாட்டின் அடிப்படை அர்த்தத்தை பார்த்தீர்களானால் E to H விகிதம் சமம் ஆகும் இப்போது இது உண்மையில் பவுண்டரி கண்டிஷன் ஆக மாறிவிடும் ஏனென்றால் எனக்கு வேவ் சமன்பாட்டிற்கு சொலுயூஷன் வேண்டும் ஆனால் பிரீ ஸ்பேஸ்ல் அல்ல நான் இங்கே பிளாக் ஆப் கிளாஸ் உள்ளது என்கின்றேன் என்னுடைய வேவ் இதன் வழியே பயணிக்கிறது சிலவற்றை ரிப்லெக்ட் ஆகிவிடும் சிலவறிற்கு மல்டிபுள் ரிப்லெக்ட்ஷன் நடக்கும் ஏதாவது சிலது வெளியே செல்லும் மற்றும் இதை எண்களில் நான் தீர்க்க வேண்டும் நான் என்ன சொல்ல நான் இந்த இறுதி புள்ளிகளை என்னுடைய டொமைனின் இறுதி ஆக்குகிறேன் நான் எழுதியுள்ள இந்த சமன்பாடு இந்த புள்ளியிலும் செல்லுபடியாக வேண்டும் மற்றும் இந்த புள்ளியிலும் செல்லுபடியாக வேண்டும் இதுவே பவுண்டரி கண்டிஷன் நான் பவுண்டரி கண்டிஷனை பவுண்டரியில் எழுதக்கூடாது முந்தைய பாடங்களில் நீங்கள் டிரிச்லெட் பவுண்டரி கண்டிஷன்ஸை பார்த்திருப்பீர்கள் டிரிச்லெட் பவுண்டரி கண்டிஷன் என்றால் என்ன மாணவர் இது நிலையானது நிலையானது சரியா இன்னொரு பவுண்டரி கண்டிஷன் என்ன மாணவர் நியூமேன் நியூமேன் அது என்னது இந்த பவுண்டரி கண்டிஷன் பார்க்க எவ்வாறு இருக்கும் இது டிரிச்லெட்டா இது நியூமேன்னா உங்களுக்கு தேவையானால் நீங்கள் இதை திரும்ப இவ்வாறு பவுண்டரியில் எழுதலாம் இது நியூமேன் பவுண்டரி கண்டிஷனா மாணவர் நியூமேன் பவுண்டரி கண்டிஷன் இந்த டெர்ம் கான்ஸ்டன்ட் என்று பொருளாகிறது நான் இதை டிரிச்லெட் பவுண்டரி கண்டிஷன் என்றும் அழைக்கலாம் இது அந்த இரண்டும் அல்ல இது மூன்றாம் வகையான பவுண்டரி கண்டிஷன் ராபின் பவுண்டரி கண்டிஷன் வேறு சிலர் இதை இம்பீடன்ஸ் பவுண்டரி கண்டிஷன் என்று அழைப்பார்கள் மற்றும் சிலர் இதை எவ்வாறு அழைப்பார்கள் மாணவர் சோமர்பெல்ட் நிறைய பெயர்கள் உள்ளது சோமர்பெல்ட் சில மக்கள் இதை ரேடியேஷன் பவுண்டரி என்று அழைப்பார்கள் ஒவ்வொரு சமூகத்தினரும் மீண்டும் இதை கண்டுபிடித்து ஒரு பெயர் வைத்துக் கொண்டனர் சர்க்யூட் மக்கள் இதை குவாலிட்டி இம்பிடன்ஸ் பவுண்டரி கண்டிஷன் என்றும் ஸ்கேட்டெரிங் மக்கள் இதை ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷன் என்றும் அழைத்தார்கள் ஆனால் விஷயம் என்னவென்றால் உங்களிடம் லீனியர் காம்பினேஷனாக பங்ஷன் உள்ளது மற்றும் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் 0 க்கு சமமாக பட்டது பொதுவாக அது என்னது இது இது ஒரு வகையான பவுண்டரி கண்டிஷன் இதை நீங்கள் இங்கே நினைவு கூர்ந்தால் இது வீக் பார்ம் உடைய இறுதி புள்ளிகளின் டெர்ம் இதுவே அதனால் இது உபயோகமாக உள்ளது இதற்கு பதிலாக நான் இதை மாற்றுகிறேன் நாம் எவ்வாறு எளிமைப்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் நாம் இப்போது தொடர்ச்சியாக FEM பிரேம் ஒர்க்கை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை தீர்க்க போகிறோம்